டிமான்ட் பேஜிங்கின் நிலைகளைப் பற்றி முந்தைய வகுப்பில் விவாதித்தோம் எனவே தலைப்பினை மறுபரிசீலனை செய்து ஒரு புதிய பாணியில் புரிந்து கொள்வோம் பேஜ் ஃபால்ட் ஏற்படும்பொழுது அதாவது ப்ராசசர் மெமரியை அணுக முயற்சிக்கும்போது குறிப்பிட்ட பேஜ் மெமரியில் இல்லாமல் போகும் எனவே இது ஆப்பரேட்டிங் சிஸ்டத்திற்கு ஒரு டிராப்யை உண்டாக்குகிறது அந்தப் டிராப்ன் செயல்களை வரையறுப்பது பிராசஸர் வடிவமைப்பாளர் செயலாகும் ஒரு அசாதாரண சூழலின் போது கிடைக்கப்பெறாத பேஜை பற்றி ஆப்பரேட்டிங் சிஸ்டத்திற்கு டிராப் தெரிவித்து விடும் அங்கே வெவ்வேறு சூழ்நிலைக்கேற்ப டிராப் உருவாக்கப்படலாம் அதாவது பேஜ் பால்ட் மற்றும் பூஜ்ஜியத்தை கொண்டு வகுத்தல் போன்ற சூழ்நிலைகள் ஆகும் எப்பொழுதெல்லாம் ஒரு அசாதாரண சூழ்நிலையில் டிராப் உருவாக்கப்படுகிறது அப்பொழுது விதிவிலக்கான சேவையை முதலில் தொடங்கப்பட வேண்டும் அதற்காக முதலில் பயனாளர்களை பதிவுசெய்தல் மற்றும் பிராசஸ் ஸ்டேட் ஐ ஸ்டாக் இல் சேமிக்க வேண்டும் அதன் பின் பேஜ் பால்ட் அடைவதற்கான விதிவிலக்குகளையும் அல்லது குறியீடுகளையும் சிஸ்டம் முடிவு செய்யும் பேஜ் பால்ட் அடைந்த பின்பு ப்ராசசர்லுள்ள ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பேஜ்குறிப்பு அங்கீகரிக்கப்பட்ட என்பதை சோதனை செய்யும் மற்றும் டிஸ்க் இல் உள்ள பேஜ் இன் இடத்தினை தீர்மானிக்கும் இரண்டு சூழ்நிலைகளால் பிசிகல் மெமரியில் பேஜ் இல்லாமல் அல்லது மெமரி லொகேஷன் இல்லாமல் போகலாம் ஒன்று பிராசஸ் உருவாக்கப்பட்ட பேஜ் அட்ரஸ் தவறாக இருக்கலாம் அதனால் பிராசசின் அட்ரஸ் ஸ்பேஸ் இல் இருந்து வெளியே இருக்கலாம் இதனால் தவறுதலான முடிவினை சந்திக்க நேரிடலாம் மற்ற சாத்தியம் என்னவென்றால் குறிப்பு செல்லுபடியாகும் ஆனால் பேஜ் மெமரியில் இல்லை எனவே சரிபார்க்க வேண்டிய முதல் விஷயம் அட்ரஸ் செயல்பாட்டின் அட்ரஸ் வரம்பிற்கு சொந்தமானதா என்பதுதான் எனவே அது முடிந்தது குறிப்பு சட்டபூர்வமானதா இல்லையா என்பதை சரிபார்க்கிறது வேறுபாடு சட்டப்பூர்வமானது என்றால் அது டிஸ்க்ல் பேஜ்ன் லொகேஷன்ஐ தீர்மானிக்க முயற்சிக்கிறது ஏனெனில் இப்போது பேஜ் ஸ்வாப்பு ஸ்பேஸ் இல் கிடைக்கும் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருப்பிடத்தைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறது அல்லது குறிப்பிட்ட பேஜ் அமைந்துள்ள ஸ்வாப்பு ஸ்பேஸ் இன் செக்டார் எண்ணைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறது மேலும் செக்டார் அட்ரஸ் தீர்மானிக்கப்பட்டதும் அது டிஸ்க்ல் இருந்து ஒரு பிரீ பிரேம் ஒரு ரீட் IO ஐ வெளியிடுகிறது இது போன்ற ஒரு சூழ்நிலையில் மெமரியில் பிரேம்கள் இலவசமாக இருக்கலாம் எனவே அதன்படி அது ஒரு பிரீ பிரேம் ஐ தீர்மானிக்கும் எனவே டிஸ்க் IO செயல்பாட்டை முடிக்க காத்திருக்கும் எனவே அந்த பேஜ் ஸ்வாப்பு பேசிலிருந்து பிரீ பிரேம்மிற்கு மாற்றப்படும் பிராஸ்ஸில் என்ன நடக்கிறது என்றால் அவ்வாறு செயல்படுத்தப்பட்ட பிராசஸ் இனி தொடர முடியாது எனவே ரீட் கோரிக்கை சேவை செய்யப்படும் வரை இந்த சாதனத்திற்கான வரிசையில் காத்திருக்கும் மேலும் இது ரீட் கோரிக்கை முடிவடையும் வரை காத்திருக்கும் மேலும் நமக்குத் தெரிந்தபடி இந்த டேட்டா பரிமாற்றம் சில டைரக்ட் மெமரி ஆக்சஸ் வகை கட்டுப்பாட்டு டி ஏ கட்டுப்படுத்தியின் மூலம் செய்யப்படுகிறது எனவே ப்ராசஸ் மேலும் தொடர முடியாது எனவே ரீட் கோரிக்கை சேவை செய்யப்படும் வரை காத்திருக்க வேண்டும் இது டிவைஸ் சீக் மற்றும் லேடன்சி நேரத்திற்காக காத்திருக்கிறது எனவே டிஸ்க் ஹெட் சரியான செக்டார் அட்ரஸ் இருக்கு செல்ல வேண்டும் அதற்காக மட்டுமே சிலருக்கு சீக் மற்றும் லேடன்சி நேரம் தேவைப்படும் எனவே டிஸ்க்ல் விவாதிக்கும்போது அவற்றைப் பார்ப்போம் அதன் பிறகு பேஜை பிரீ பிரேம்மிற்கு மாற்றத் தொடங்குகிறது எனவே இந்த முழு விஷயமும் பொதுவாக டி ஏ கட்டுப்படுத்தியால் செய்யப்படுகிறது மற்றும் டி ஏ கட்டுப்படுத்தி இடமாற்றங்களுடன் செய்யப்பட்டவுடன் பரிமாற்றம் முடிந்துவிட்டதாக அது CPU க்கு தெரிவிக்கிறது ப்ராசஸ் ஏதுமில்லாமல் காத்திருக்கும் போது CPU சிறந்ததாக விளங்குகிறது எனவே CPU ஐ வேறு சில பயனர்களுக்கு அல்லது வேறு சில ப்ராசஸ் இருக்கு சிறப்பாக வழங்க முடியும் எனவே அதுதான் ஷார்ட் டர்ம் செடியூலர் நடைமுறைக்கு வருகிறது மேலும் இது CPU இல் இயங்குவதற்கான அடுத்த தயாராக வேலையை திட்டமிடுகிறது மேலும் பேஜ் பால்ட் நாங்கள் உருவாக்கிய ப்ராசஸ் இப்போது தடுக்கப்பட்ட நிலையில் உள்ளது எனவே சிறிது நேரத்திற்குப் பிறகு டிஸ்க் டிரான்ஸ்பர் முடிந்துவிட்டால் டிஸ்க் IO துணை அமைப்பிலிருந்து I O செயல்பாடு முடிந்துவிட்டது பின்னர் இது மீண்டும் குறுக்கிடப்படுகிறது இப்போது இந்த செயல்முறை இயங்குகிறது எனவே அதற்காக அது ரெஜிஸ்டர்களைச் மற்றும் பிராசஸ் ஸ்டேட் ஆகியவற்றினை சேமிக்க வேண்டும் பின்னர் மீண்டும் டிஸ்க்கிற்கான குறுக்கீடு சேவையைத் தொடங்க வேண்டும் எனவே சம்பந்தப்பட்ட பெறுதல் டிஸ்க்ல் இருந்துதான் என்பதை தீர்மானிக்கிறது அதன்படி டிஸ்க் டிரான்ஸ்பர் தொடங்க வேண்டும் அதனுடன் தொடர்புடைய செயலைத் தொடங்க வேண்டும் எனவே இப்போது என்ன நடவடிக்கை இப்போது பேஜ் மாற்றப்பட்டுள்ளது எனவே எனது பேஜ் டேபிள் புதுப்பிக்கப்பட வேண்டும் எனவே முன்னர் இந்த குறிப்பிட்ட பேஜின் தொடர்புடைய பேஜ் டேபிளின் நுழைவு செல்லாது எனக் குறிக்கப்பட்டிருந்தது பிரேம் எண்ணிற்கு ஏற்ப அந்த பேஜ் நகலெடுக்கப்பட்டது எனவே அது பேஜ் டேபிளில் குறிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் பேஜ் டேபிள் உள்ளீடு செல்லுபடியாகும் என குறிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த பேஜ் டேபிள் உள்ளீடு சரியானதாகும் இந்த பேஜ் இப்போது மெமரியில் இருப்பதைக் மற்றொரு பேஜ் டேபிள் காண்பிக்கிறது பின்னர் பிராசஸ் தயாராக உள்ளது முன் பிராசஸ் தடுக்கப்பட்ட நிலையில் இருந்தது ப்ராசஸ்இல் உள்ள பேஜ் டேபிள் சரிசெய்யப்பட்டபோது ப்ராசஸ் தயார் நிலைக்கு மாறுகிறது இப்போது சிறிது நேரத்திற்குப் பிறகு ஷார்ட் டர்ம் செடியூலர் இந்த ப்ராசஸ் ஐ இயக்குவதற்கு எடுக்கும் அது CPU ஆக இருக்கும்போது CPU மீண்டும் ப்ராசஸ் இருக்கு ஒதுக்கப்படும் வரை காத்திருக்கும் பின்னர் இந்த பிராசஸ் மீண்டும் தொடங்கும் எனவே அதற்கு முன் பயனர் பிராசஸ் இன் நிலை மற்றும் புதிய பேஜ் டேபிளயை மீட்டெடுத்து பதிவு செய்ய வேண்டும் அதனால் மட்டுமே குறுக்கிடப்பட்ட வழிமுறைகளை மீண்டும் தொடங்க முடியும் எனவே ஒரு பேஜ் பால்ட் ஏற்படும் போது செய்ய வேண்டிய ஒரு பெரிய வேலை இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இயற்கையாகவே அந்த பேஜ் பால்ட் ஐ உருவாக்கிய ப்ராசஸ் CPU இலிருந்து திரும்பப் பெறப்பட வேண்டும் அது தடுக்கப்பட்ட நிலைக்குச் செல்லும் அது சிறிது நேரத்திற்குப் பிறகு தொடங்கும் இந்த விர்ச்சுவல் மெமரியில் ஒரு பிராசஸ் டிமாண்ட் இல் எவ்வளவு நேரம் இருக்கக்கூடும் என்பதை யூகிக்க முடியுமா இதுதான் கேள்வி எனவே பதில் நேராக முன்னோக்கி இருக்க முடியாது ஏனென்றால் டிஸ்க் IO முழுமையடையும் எனவே அது தீர்மானிக்கக்கூடியது அல்ல இயல்பாகவே பிராசஸ் எப்போது முடியும் என்று சொல்ல முடியாது எனவே இதுதான் விர்ச்சுவல் மெமரி சூழலில் இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் ஆனால் அதே நேரத்தில் பயனருக்கு ஒரு ப்ரோக்ராம் இன் லாஜிக்கல் அட்றஸ் ஸ்பேஸ் மிகப் பெரியதாக இருக்கும் என்ற நெகிழ்வுத்தன்மையை இது தருகிறது அது வழங்கும் நன்மை எனவே நாங்கள் செயல்திறன் பக்கத்தில் சமரசம் செய்தாலும் அளவு மற்றும் அனைத்தும் போன்ற பிற நெகிழ்வுத்தன்மையை தருகிறது எனவே இந்த மெமரி மேனேஜ்மென்ட் கொள்கைகள் மற்றும் பெரும்பாலான நவீன ஆப்பரேட்டிங் சிஸ்டம்களுக்கு இது மிகவும் முக்கியமானது எனவே அவர்கள் இந்த விர்ச்சுவல் மெமரி மேலும் அதன் சிக்கலான பதிப்புகளை ஆதரிப்பார்கள் இப்போது டிமாண்ட் பேஜிங்கின் செயல்திறன் என்ன 3 முக்கிய நடவடிக்கைகள் உள்ளன ஒன்று குறுக்கீடுகளுக்கு சேவை செய்வது எனவே கவனமாக குறியீட்டு என்பது சேவைக்கு பல 100 இன்ஸ்டிரக்ஷன்கள் தேவைப்படுவதால் எனவே அந்த குறுக்கீடு சேவை வழக்கத்தை நாம் கவனமாக எழுதுகிறோம் அது 100 களின் வழிமுறைகளையும் எடுக்கும் அடுத்த பகுதி பேஜை படிக்கிறது எனவே இது உண்மையில் இந்த ஒட்டுமொத்த நேரத்தின் மீது மிக உயர்ந்த விளைவை ஏற்படுத்தப் போகிறது ஏனெனில் இது டிஸ்க்ல் இருந்து மெமரி பரிமாற்றம் மற்றும் 2 சிக்கல்கள் உள்ளன முதலாவதாக டிஸ்க் கண்ட்ரோலர் வேறு பல செயல்பாடுகளைச் செய்வதில் பிஸியாக இருக்கலாம் எனவே இது சேவை செய்யும் பல கோரிக்கைகள் இந்த செயல்முறையால் உருவாக்கப்பட்டது எனவே அது ஒரு வரிசையில் உள்ளது இரண்டாவது சிக்கல் என்னவென்றால் டிஸ்க் ஆக்சஸ் மெமரி ஆக்சஸ் அல்லது CPU செயல்பாட்டை விட மிகவும் மெதுவாக உள்ளது ஏனெனில் டிஸ்க் என்பது ஒரு மின் இயந்திர சாதனம் எனவே அதற்கு நிறைய நேரம் தேவைப்படுகிறது எனவே பேஜைப் படித்தல் முழு செயல்பாட்டிலும் இது அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் பகுதியாகும் அதன் பிறகு பேஜ் மாற்றப்பட்ட பின்னர் செயல்முறையை மறுதொடக்கம் செய்யுங்கள் இது மீண்டும் ஒரு சிறிய அளவு நேரம் எனவே இது அவ்வளவு பெரியதல்ல ஒரு பேஜ் பால்ட் வீதம் p என்று நாம் கருதினால் p என்பது 0 மற்றும் 1 க்கு இடையில் ஒரு மதிப்பாக இருக்கலாம் எனவே p என்பது 0 க்கு சமம் அதாவது பேஜ் பால்ட் இல்லை மற்றும் p என்பது 1 க்கு சமம் என்றால் ஒவ்வொரு குறிப்பும் ஒரு பேஜ் பால்ட் ஆகும் எனவே இது ஒரு பேஜிற்கு எத்தனை பேஜ் பால்ட்கள் ஏற்படுகின்றன என்பதற்கான பேஜ் பால்ட் விகிதம் எனவே p என்பது 1 க்கு சமம் பின்னர் ஒரு குறிப்பு ஒன்றுக்கு ஒரு பேஜ் பால்ட் உள்ளது இப்போது பேஜ் பால்ட் இல்லை என்றால் பயனுள்ள ஆக்சஸ் டைம் என்ன இந்த 1 மைனஸ் p அந்த விஷயத்தில் பேஜ் மெமரியில் உள்ளது மெமரி ஆக்சஸ் டைம் இதனுடன் ஒரு பேஜ் பால்ட் இருந்தால் மற்றும் அதன் நிகழ்தகவு p இது பேஜ் பால்ட் ஓவர்ஹெட் இடமாற்று ஸ்வாப்பு பேஜ் அவுட் மற்றும் ஸ்வாப்பு பேஜ் இன் எனவே 3 தருணங்கள் உள்ளன முந்தைய விவாதத்தில் அடிப்படையில் மெமரி பிரேம்கள் உள்ளன என்று நாங்கள் கூறினோம் ஒரு பேஜ் பால்ட் ஏற்பட்டால் சில பிரேம்கள் இலவசம் என்று கருதுகிறோம் இது ஒரு ஃப்ரீ ப்ரேமாக இருக்கலாம் ஆனால் என்ன நடக்கக்கூடும் என்றால் ஃப்ரீ பிரேம் தேடும் போது எந்த ப்ரேமம் ஃப்ரீயாக இல்லை எனவே சில பிரேம்களும் செல்லுபடியாகும் பேஜ் ஆக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன அந்த விஷயத்தில் நாம் சில பிரேம்களை ஃப்ரீயாக செய்ய வேண்டும் நாம் என்ன செய்ய முடியும் எல்லா பேஜ்களும் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தால் ஒரு குறிப்பிட்ட பேஜ் ஐ நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் மேலும் அந்தப் பேஜ் ஐ நாம் இடமாற்றம் செய்து எழுதுகிறோம் அல்லது டிஸ்க் இடத்தில் எழுதுகிறோம் அல்லது ஸ்வாப் ஸ்பேஸில் நாம் அதை எழுதுகிறோம் பின்னர் இந்த பேஜ் ஐ இலவசமாகக் கொண்டிருப்போம் இங்கே பேஜ் இடமாற்றம் செய்கிறோம் எனவே அந்த வகையில் ஒரு பேஜ் இடமாற்று நேரமும் கிடைத்துள்ளன எனவே இரண்டு நேரங்களும் இருக்கலாம் எனவே ஒரு டிஸ்க் ரீடு மட்டும் செயல்படுவதற்கு பதிலாக ஒரு டிஸ்க் ரைட் இருக்கலாம் அது டிஸ்க்ல் எழுத முயற்சிக்கும் எனவே நமக்கு இது கிடைக்கும்போது மெமரி பிரேம்கள் எதுவும் இலவசமாக இல்லாதபோது இந்த செயல்பாடு தேவைப்படலாம் அந்த வகையில் இந்த கோரிக்கை பேஜிங் செயல்திறனை எடுக்கும் பயனுள்ள ஆக்சஸ் டைம் இந்த குறிப்பிட்ட சூத்திரத்தால் நிர்வகிக்கப்படுகிறது அடுத்து நாம் ஒரு உதாரணத்தைக் காண முயற்சிப்போம் இது இந்த பயனுள்ள ஆக்சஸ் டைம் எவ்வாறு வளரக்கூடும் என்பதை நமக்குத் தெரிவிக்கும் மெமரி ஆக்சஸ் டைம் 200 நானோ விநாடிகள் மற்றும் சராசரி பேஜ் பால்ட் சேவை நேரம் 8 மில்லி விநாடிகள் என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் பயனுள்ள ஆக்சஸ் டைம் 1 மைனஸ் p 200 ஆக 200 பிளஸ் 8 மில்லி விநாடிகளாக இருக்கும் எனவே இங்கே ஒரு அடைப்புக்குறி இருக்க வேண்டும் அங்கு அடைப்புக்குறி இல்லை எனவே அடிப்படையில் இந்த சூத்திரத்தில் நீங்கள் மாற்றினால் இது 200 பிளஸ் 7 p ஆக 7999 800 ஆக மாறுகிறது நாம் அவ்வாறு செய்தால் இவை அனைத்தும் பேஜ் பால்ட் விகிதத்தைப் பொறுத்தது எனவே 1000 மெமரி ஆக்சஸ்ல் இது சராசரியாக ஒரு பேஜ் பால்ட்யை ஏற்படுத்துகிறது எனவே அந்த சூழ்நிலை இருந்தால் பயனுள்ள ஆக்சஸ் டைம் 8 2 மைக்ரோ விநாடிகளாக மாறுகிறது எனவே மெமரி ஆக்சஸ் டைம் 200 நானோ விநாடிகள் மட்டுமே விர்ச்சுவல் மெமரி சூழலில் பயனுள்ள மெமரி ஆக்சஸ் டைம் 8 2 மைக்ரோ விநாடிகளாக மாறி வருகிறது எனவே இது மெமரி ஆக்சஸ் டைம் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஆகும் எனவே இது 40 காரணி மூலம் மெதுவாக உள்ளது எனவே இயற்கையாகவே இது மிக உயர்ந்த பேஜ் பால்ட் விகிதம் எனவே செயல்திறன் சீரழிவு 10 சதவீதத்திற்கும் குறைவாக இருக்க வேண்டும் எனவே அந்த விஷயத்தில் இந்த 200 நானோ விநாடி நேரம் எனவே 10 சதவீத சீரழிவை அனுமதித்தால் எனவே அது 220 ஆகும் எனவே இந்த முழு வெளிப்பாடு 220 க்கும் குறைவாக இருக்க வேண்டும் அல்லது இது p 0 5 000025 க்கும் குறைவாக இருக்க வேண்டும் என்ற சமன்பாட்டை உருவாக்குகிறது எனவே 400 1000 மெமரி ஆக்சஸ்க்கு ஒரு பேஜ் பால்ட் எனவே இது பேஜ் பால்ட்களின் மிகக் குறைந்த வீதமாகும் எனவே பேஜ் பால்ட் விகிதம் மிகவும் குறைவாக இருக்க வேண்டும் செயல்திறன் சீரழிவு மிகவும் சிறியதாக இருக்கும் எனவே அந்த உதாரணம் நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்பதைக் காட்டுகிறது இந்த பேஜ் பால்ட் விகிதம் மிகவும் குறைவாகிறது உண்மையில் ஒரு செயல்முறையின் எத்தனை பேஜ்கள் ஏற்றப்படுகின்றன பின்னர் எந்த பேஜ் ஐ மெமரியில் ஏற்றுவது போன்றவற்றைப் பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் எனவே இந்த முடிவு அனைத்தும் அவை இந்த EAT போட்டியை பாதிக்கப் போகின்றன மேலும் EAT சீரழிவு குறைவாக இருக்க வேண்டும் பேஜ் பால்ட் விகிதமும் மிகக் குறைவாக இருக்க வேண்டும் எனவே இந்த கோரிக்கை பேஜிங் சூழலில் இது எவ்வாறு உரையாற்றப்படுகிறது என்பதை பார்ப்போம் டிமாண்ட் பேஜிங் சூழலில் செய்யக்கூடிய மேம்படுத்தல்கள் முதலில் ஒரே சாதனத்தில் இருந்தாலும் கோப்பு முறைமை IO ஐ விட வேகமாக ஸ்வாப்பு பேசில் இருக்கும் எனவே நாம் அவ்வாறு செய்ய வேண்டும் இந்த செயல்முறை பேஜ் ஏற்றப்படும் ஸ்வாப்பு பேசில் என்று நாங்கள் கூறப்படுகிறோமா எனவே அவை டிஸ்க்ல் உள்ளன இப்போது இந்த குறிப்பிட்ட டிஸ்க் ஸ்வாப்பு பேசில் அல்லது ஸ்வாப்பு டிஸ்க் என அழைக்கப்படுகிறது இப்போது இந்த டிஸ்க் அப்படியே இருந்தாலும் டிஸ்க்ல் ஸ்வாப் ஸ்பேஸ் என வரையறுக்கப்பட்ட சில பேஜ்யைப் பெற்றுள்ளோம் சாதாரண கோப்பு முறைமையைக் கொண்டிருக்கும் மற்ற பேஜ்யையும் பெற்றுள்ளோம் இப்போது அவை ஒரே டிஸ்க்ல் வைக்கப்பட்டுள்ளன எனவே நீங்கள் ஒப்பிட முயற்சித்தால் மூல வேகம் பின்னர் இரு வகை பிராந்தியங்களுக்கும் ஆக்சஸ் இருக்கும் இந்த ஸ்வாப்பு பேசில் பிளாக் அளவை கோப்பு முறைமையின் பிளாக் அளவை விட பெரியதாக மாற்றலாம் எனவே பிளாக் அளவு என்பது ஒரு பரிமாற்றத்தில் எத்தனை பைட்டுகள் மெயின் மெமரிற்கு மாற்றப்படுகின்றன அல்லது நீங்கள் மெமரிலிருந்து டிஸ்க்கு மாற்றும்போது ஒரு ஆக்சஸ்க்கு எத்தனை பைட்டுகள் மாற்றப்படுகின்றன எனவே பொதுவாக எனது கோப்பு முறைமைக்கு எனது அளவு 4 கிலோ பைட் என்று சொல்லலாம் ஸ்வாப்பு பேசிற்கு 8 கிலோ பைட் மேலும் இந்த டிஸ்க்குச் IO செல்லும் போது ஒவ்வொரு பிளாக் இம் அணுகும் எனவே ஒரு லேடன்சி டைம் இருக்கும் போது சீக் டைம் உள்ளது ஒரு வெயிட்டிங் டைம் இருக்கும் ரீடு ரைட் ஹெட் இருக்கலாம் இயந்திர இயக்கத்திற்குத் தேவையான நேரம் எனவே அது ஒரு முக்கிய காலமாகும் எனவே டிஸ்க் இருந்தபின் டிஸ்க் ஹெட் சரியான துறைக்கு சீரமைக்கப்பட்ட பின்னர் டேட்டா பரிமாற்றம் தொடங்குகிறது அது மிகவும் வேகமாக இருக்கும் எனவே பிளாக் அளவு சிறியதாக இருந்தால் அதாவது டிஸ்க் ஹெட் சீரமைப்பு பல முறை செய்ய வேண்டும் எனவே ஸ்வாப் ஸ்பேஸ் பிளாக் அளவு கோப்பு முறைமையின் இரு மடங்காக இருந்தால் அந்த ரைட் ஹெட் சீரமைப்பு கோப்பு முறைமையில் பாதியாக இருக்கும் எனவே ஸ்வாப் ஸ்பேஸ் பெரிய வாய்ப்பில் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த டிஸ்க் ரீட் ரைட் ஹெட் சீரமைப்பு கோப்பு முறைமையை விட குறைவாகவும் தேவைப்படுகிறது கோப்பு முறைமைக்கு ஒரு முக்கியமான தேவை கோப்பை எளிதில் அணுகக்கூடியதாக இருக்க வேண்டும் எனவே ஒரு குறிப்பிட்ட கோப்பைத் தேடும் ஒரு குறிப்பிட்ட கோப்பை அணுகுவது எனவே இது சிக்கலானதாக ஆக்குகிறது மேலும் இந்த கோப்பு முறைமை அத்தகைய பாணியில் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது இந்த அணுகல் அல்லது தேடல் எளிதானது அதேசமயம் ஸ்வாப் விஷயத்தில் ஸ்வாப் ஸ்பேஸ் இல்லை எனவே செயல்முறைக்கு தொடர்புடைய பிளாக் களை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் மேலும் செயல்முறை முடிந்ததும் இது தற்காலிகமானது அனைத்து தொகுதிகளும் வெளியிடப்படும் எனவே அதை எப்போதும் மெமரியில் வைத்துக் கொள்ளத் தேவையில்லை கோப்பு முறைமையைப் போலல்லாமல் ஒரு கோப்பு சில இடங்களில் நல்ல நேரத்திற்கு வசிக்கிறது அல்லது கணினியின் முழு வாழ்நாளிலும் இருக்கலாம் அந்த வகையில் கோப்பு முறைமையை நிர்வகிப்பது மிகவும் தந்திரமானது மற்றும் ஸ்வாப் ஸ்பேஸ் நிர்வகிப்பதை விட இது மிகவும் திறமையாக இருக்க வேண்டும் இந்த ஸ்வாப் ஸ்பேஸ் மேனேஜ்மென்ட் எளிமையானது எனவே ஆக்சஸ் வேகமாக இருக்கும் ஸ்வாப் I O ஒரே டிஸ்க்ல் அமைந்திருந்தாலும் கூட சிறந்த கணினி IO ஐ விட வேகமானது பின்னர் இரண்டாவது விஷயம் என்னவென்றால் செயல்முறை சுமை நேரத்தில் இடத்தை மாற்ற முழு செயல்முறை படத்தையும் நகலெடுக்கவும் சில ப்ரோக்ராம் உள்ளது ப்ரோக்ராம் பெயர் abc எனவே இந்த abc இன் இயங்கக்கூடிய பதிப்பு டிஸ்க்ன் கோப்பு முறைமையில் உள்ளது இந்த முழு abcயும் ஸ்வாப் ஸ்பேஸ்லும் நகலெடுக்கப்படுகிறது எனவே எந்த நகலையும் அல்லது ரீடு ரைட் ஆரம்பித்த பிறகு ஸ்வாப் ஸ்பேஸ்லிருந்து மட்டுமே தயாரிக்கப்படுகின்றன எனவே டிஸ்க்ல் அசல் கோப்பு abc ஐ நாம் குறிப்பிட தேவையில்லை செயல்முறை சுமை நேரத்தில் இடத்தை மாற்ற முழு பக்க செயல்முறை படத்தையும் நகலெடுக்கவும் எனவே இது மிகவும் முக்கியமானது எனவே இது எதிர்காலத்தில் ஸ்வாப் இடத்திலிருந்து நேரடியாக அணுகக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குகிறது இது கோப்பு முறைமையைக் குறிப்பிட தேவையில்லை தேவையான இடங்களில் டிஸ்க்கு ஒரு பக்கத்தை எழுத வேண்டும் எனவே நாங்கள் ஸ்வாப் ஸ்பேஸ்ற்கு எழுதுகிறோம் அதிலிருந்து ஒரு பேஜ் ஏற்ற வேண்டிய போதெல்லாம் டிஸ்க்ல் இருந்து அதை ஸ்வாப் ஸ்பேஸ்லிருந்து ஏற்றுவோம் மேலும் இது பி டி யூனிக்ஸ் பழைய பதிப்பில் பயன்படுத்தப்படுகிறது மற்றொன்று நாம் கவனிக்க வேண்டிய மற்றொரு புள்ளி கோரிக்கை பேஜ் டிஸ்க்ல் ப்ரோக்ராம் பைனரியிலிருந்து பேஜிங் கோருங்கள் ஆனால் சட்டகத்தை விடுவிக்கும் போது பேஜிங் செய்வதை நிராகரிக்கவும் எனவே கோரிக்கை பக்கம் என்பது ப்ரோக்ராம்ன் அனைத்து பக்கங்களையும் நாங்கள் நகலெடுக்கவில்லை என்பதாகும் இது டிஸ்க்கு உள்ள ப்ரோக்ராம் பைனரி என்பதிலிருந்து அவை நகலெடுக்கப்படுகின்றன ஆனால் அதற்குப் பிறகு பேஜ் தேவையில்லை என்றால் எனவே நீங்கள் அதை மீண்டும் எழுத வேண்டாம் அது முற்றிலும் அவசியமாக இருக்கும் வரை மெமரி பிரேம்கள் இரண்டாம் நிலை சேமிப்பகத்தில் தொடர்புடைய பேஜ்ற்கு மீண்டும் எழுத மாட்டோம் எனவே இது சோலாரிஸ் மற்றும் பி யின் தற்போதைய பதிப்பில் பயன்படுத்தப்படுகிறது ஏனென்றால் பேஜ் ஸ்டேக் அல்லது குவியல் போன்ற கோப்போடு தொடர்புடையது அல்ல எனவே டிஸ்க்ல் ஒரு ப்ரோக்ராமின் இயங்கக்கூடிய பதிப்பை நாம் எடுக்கும் ஆனால் செயல்முறை இந்த அடுக்கு மற்றும் குவியலை இயக்கத் தொடங்கும் போது அவற்றுக்கும் இடம் ஒதுக்கப்படுகிறது எனவே அந்த வழியில் அது பயனுள்ளதாக இருக்கும் அவை எந்தத் தொகுதிகள் என்று ஸ்வாப் ஸ்பேஸில் எழுதப்பட வேண்டும் பக்கம் ஒரு கோப்போடு தொடர்புடையது அல்ல ஏனெனில் கோப்பின் இயங்கக்கூடிய பதிப்பில் உள்ளது பின்னர் பேஜ் நினைவகத்தில் மாற்றியமைக்கப்படுகிறது ஆனால் இன்னும் கோப்பு முறைமைக்கு எழுதப்படவில்லை எனவே சில மதிப்புகள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன ஆனால் அது இன்னும் டிஸ்க்ல் எழுதப்படவில்லை எனவே அந்த பக்கங்கள் நாம் இடமாற்றம் செய்ய விரும்பினால் அந்த பக்கங்கள் இடமாற்று இடத்திற்கு எழுதப்பட வேண்டும் எனவே இந்த ஸ்வாப் ஸ்பேஸ் தவிர்க்க முடியாது எனவே நாம் பின்பற்றும் அணுகுமுறையின் வகை இதேபோல் மொபைல் அமைப்பில் இந்த கோரிக்கை பேஜிங் மொபைல் அமைப்புகளில் அவை பொதுவாக இடமாற்றத்தை ஆதரிக்காது அதற்கு பதிலாக கோப்பு முறைமையிலிருந்து பக்கத்தை கோருங்கள் மற்றும் குறியீடு போன்ற பக்கங்களை மட்டுமே படிக்கலாம் இது மொபைல் சாதனங்களில் உள்ளது இது நேரடியாக கோப்பு முறைமையிலிருந்து தயாரிக்கப்படுகிறது மேலும் மதிப்பெண் போன்ற பேஜ் மட்டும் படிக்க அவை எழுதப்பட்டவை ஏனென்றால் அவை மீண்டும் டிஸ்க்ல் எழுதப்பட வேண்டியதில்லை பின்னர் நம்மிடம் உள்ள மற்றொரு மிக முக்கியமான கருத்து எழுதும் நகல் ரைட் நகலெடுங்கள் பேரன்ட் மற்றும் சைல்ட் பிராசஸ் ஆரம்பத்தில் ஒரே பக்கங்களை மெமரியில்பகிர அனுமதிக்கிறது எனவே யூனிக்ஸ் அல்லது லினக்ஸ் கணினி எப்போது இந்த வகை இயக்க முறைமைகளை நாம் அறிவோம் எனவே அங்கு ஃபோர்க் சிஸ்டம் அழைப்பு செயல்படுத்தப்படுகிறது பின்னர் இந்த பேரன்ட் மற்றும் சைல்ட் ஒரே குறியீட்டைப் பகிர்ந்து கொள்கிறார்கள் எனவே அவர்கள் ஆரம்பத்தில் அதே பேஜ்கலையும் மெமரியையும் பகிர்ந்து கொள்கிறார்கள் ஒன்று ஷேரிட் பேஜ் மட்டுமே பிராசஸ் மாற்றியமைத்தால் அந்த பேஜ் நகலெடுக்கப்படும் பேஜ்ல் சரியான செயல்பாடு இருக்கும் போதெல்லாம் ஒரு நகல் தயாரிக்கப்படுகிறது எழுதும் வகை கொள்கையின் இந்த நகல் பயனுள்ளதாக இருக்கும் இரண்டு செயல்முறைகளும் அவர்கள் சில ரீட் செயல்பாட்டை மட்டுமே செய்கிறார்களானால் அவர்கள் எந்த ரைட் செயலையும் செய்யவில்லை என்றால் எனவே இரண்டு செயல்முறைகளும் தொடரலாம் ஆனால் ஒரு ப்ராசஸ் எதையாவது மாற்ற விரும்பினால் ஒரு புதிய பேஜ் ஐ உருவாக்கி செயல்முறைக்கு ஒதுக்க வேண்டும் எனவே ஷேரிட் பேஜ் ஆக மாற்றியமைக்கப்படுகின்றன அப்போதுதான் பக்கம் இரண்டாம் நிலை சேமிப்பிடத்தை நகலெடுக்கும் மாற்றியமைக்கப்பட்ட பக்கங்கள் மட்டுமே நகலெடுக்கப்படுவதால் எழுத்தில் உள்ள இந்த நகல் மிகவும் திறமையான பிராசஸ் உருவாக்க அனுமதிக்கிறது எனவே பிற பக்கங்கள் இருக்காது நகலெடுக்கப்படாது அவை பகிரப்படும் பொதுவாக இலவச பக்கங்கள் கோரிக்கை பக்கங்களில் 0 உணர்வின் தொகுப்பிலிருந்து ஒதுக்கப்படுகின்றன எனவே ஒதுக்கீடு செய்வதற்கு முன்பு 0 உள்ளடக்கம் உள்ள பக்கங்கள் சில இலவச பக்கங்களைக் கொண்டிருக்க வேண்டும் பின்னர் இந்த இலவச பக்கத்திற்கு ஒரு கோரிக்கை வரும்போதெல்லாம் அது அந்தக் பூல்லிருந்து ஒதுக்கப்பட்டுள்ளது பூல் எப்போதும் வேகமான கோரிக்கை பக்க செயலாக்கத்திற்கான இலவச பிரேம்களைக் கொண்டிருக்க வேண்டும் மேலும் ஒரு ஃபிரேம் மற்றும் பேஜ் ஃபால்ட்களில் பிற செயலாக்கத்தை விடுவிக்க விரும்பவில்லை எனவே ஒரு இலவச குளத்திலிருந்து வருகிறார்கள் என்பதால் அந்த குறிப்பிட்ட ஃபிரேம் குறிப்பிட்ட ஃபிரேம்த்தை எழுத வேண்டியதில்லை எனவே பூல் எப்போதும் வேகமான கோரிக்கை பக்கத்தை செயல்படுத்த இலவச பிரேம்களைக் கொண்டிருக்க வேண்டும் இலவச ஃபிரேம் இருந்தால் மீண்டும் எழுத வேண்டியதில்லை இந்த ஃபோர்க் சிஸ்டம் அழைப்பின் மாறுபாடு பேரன்ட்ஐ இடைநீக்கம் செய்வதோடு பேரன்ட்ன் எழுத்து முகவரி இடத்தில் நகலைப் பயன்படுத்துவதையும் ஒரு ஃபோர்க் உள்ளது எனவே இந்த பேரன்ட் பிராசஸ் இடைநிறுத்தப்பட்டு சைல்ட் பிராசஸ் ரைட் அட்ரஸ் இடத்தில் ஒரு நகலைப் பயன்படுத்தும் இந்த பேரன்ட் அட்ரஸ் இடம் ஒரு புதிய பக்கத்திற்கு நகலெடுக்கப்படும் மேலும் சைல்ட் அதை மாற்றியமைக்கும் இல்லையெனில் சைல்ட் பேரன்ட் அட்ரஸ் இடத்தை மட்டுமே மாற்றும் எனவே சைல்ட் அழைப்பு exec கொண்டதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது சைல்ட் பிராசஸ் exec என்று அழைக்கலாம் மேலும் அது எக்ஸிக் என்று அழைத்தால் இந்த முழு அட்ரஸ் இடமும் சைல்ட்யால் எழுதப்படும் எனவே இயற்கையாகவே நான் சைல்ட்க்கு தனி அட்ரஸ் இடத்தை உருவாக்க வேண்டியதில்லை மேலும் இது மிகவும் திறமையானது ஏனெனில் இந்த மெமரி நகல் மற்றும் தேவையில்லை இதை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதைப் பற்றி அடுத்து பார்ப்போம் ஒரு ப்ராசஸ் பேஜ் C ஐ மாற்றியமைக்கும் முன் என்று வைத்துக்கொள்வோம் ஆகவே ஒன்றை செயலாக்கி ப்ராசஸ் 2 ஐச் செயல்படுத்தும் ஆகவே அவர்கள் பேஜ் A பேஜ் B மற்றும் பேஜ் C பக்கங்களைப் பகிர்ந்துகொண்டனர் எனவே அவை பேஜ் டேபிள் மேலும் செயலாக்கத்திற்குப் பிறகு ஒருவர் பேஜ் C ஐ மாற்றியமைக்கிறார் பின்னர் நீங்கள் அதை பேஜ் C நகலை கொடுக்க வேண்டும் இப்போது இந்த பேஜ் டேபிள் நகலை சுட்டிக்காட்டுகிறது அதேசமயம் அசல் செயல்முறை அது அசல் பக்கத்தை சுட்டிக்காட்டுகிறது இது எழுதும் வகை கொள்கையின் நகலாகும் அந்த வழக்கில் நகல் செய்யப்பட்டவுடன் ஒரு முறை நாம் செய்ய வேண்டியது ஒரு செயல்பாட்டை எழுதுவது அல்லது ஒரு பக்கத்தை மாற்றுவது இந்த விர்ச்சுவல் பேஜிங் சூழலில் அல்லது டிமாண்ட் பேஜிங் சூழலில் அடுத்த மிக முக்கியமான பிரச்சினை பேஜ் ரீபிளேஸ்மெண்ட் எனவே பேஜ் ரீபிளேஸ்மெண்ட் என்பது ஒரு புதிய பேஜ் ஐ பிரீ பிரேம் ஏற்ற வேண்டும் அந்த விஷயத்தில் நாம் ஒரு பேஜ் ஐ தேர்ந்தெடுக்க வேண்டும் இது தற்போது மெமரியில் இருந்து எடுக்கப்பட வேண்டிய சில மெமரி ஃபிரேமையும் சில புதிய ஃபிரேம்களை ஒரு புதிய பேஜ் ஐ அந்த குறிப்பிட்ட ஃபிரேம் இருக்கு ஒதுக்க வேண்டும் எனவே ஒரு பேஜ் பால்ட் ஏற்படும் போது பேஜ் ரீபிளேஸ்மெண்ட் ஏற்படுகிறது மேலும் நாம் விரும்பிய பக்கத்தை மெமரியில் கொண்டு வர வேண்டும் எனவே அது பேஜ் பால்ட் அந்த நேரத்தில் பேஜ் ரீபிளேஸ்மெண்ட் தேவைப்படும் இலவச பிரேம்கள் இல்லை இந்த சூழ்நிலையில் இந்த பக்கத்தை மாற்ற வேண்டும் பக்கத்தின் கொள்கை மாற்றீடு என்பது நினைவகத்தில் சில பக்கங்களைக் கண்டுபிடிப்பது அடிப்படையில் ப்ராசஸ் மெமரியில் உள்ளது எனவே ஒரு ப்ராசஸ் ஒரு புதிய பேஜ் ஐ கேட்டுள்ளது ஆனால் இந்த மெமரி பிரேம் பிற ப்ராசஸ்களின் செல்லுபடியாகும் பக்கங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன அதாவது பிரீ ஃபிரேம் இல்லை இப்போது இந்த பக்கங்களில் ஒன்றை பாதிக்கப்பட்ட பக்கமாக தேர்ந்தெடுக்க வேண்டும் மேலும் எந்தப் பக்கத்தைத் தேர்ந்தெடுத்தாலும் அந்தப் பக்கத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் இதன் விளைவாக இந்த ஃபிரேம் இலவசமாகிவிடும் அங்கு புதிய பக்கத்தை ஏற்ற முடியும் எனவே இது பேஜ் ரீபிளேஸ்மெண்ட்டின் கொள்கையாகும் எனவே நினைவகத்தில் சில பக்கங்களைக் கண்டுபிடி ஆனால் இது பயன்பாட்டில் இல்லை இது நினைவகத்தில் உள்ளது ஆனால் இது செயல்முறைகளால் பயன்படுத்தப்படுவதில்லை அத்தகைய ஒரு பக்கத்தை கண்டுபிடிக்க முடிந்தால் அதை மீண்டும் இடமாற்று இடத்திற்கு வைத்து அந்த ஃபிரேம்ஐ விடுவிப்போம் மேலும் அந்த குறிப்பிட்ட ஃபிரேம்ற்கு தேவையான புதிய பக்கத்தை ஏற்றுவோம் எந்த ஃபிரேம்ஐ விடுவிப்பது என்பதை தீர்மானிக்க சில அல்காரிதம் தேவை எனவே எந்த ஃபிரேம் விடுவிக்க விரும்புகிறோம் என்பது போன்ற மிக முக்கியமான பிரச்சினை இது எனவே அதைக் காண வேண்டும் மற்றும் செயல்திறன் குறைந்தபட்ச எண்ணிக்கையிலானபேஜ் பால்ட்களை ஏற்படுத்தும் எனவே இந்த எண்ணிக்கையிலான பேஜ் பால்ட்களை பார்த்திருப்பதால் இது கணினியின் செயல்திறனை கணிசமாக பாதிக்கும் இந்த பயனுள்ள அணுகல் நேரம் மிகவும் அதிகரிக்கக்கூடாது அதற்காக இந்த பக்கத்தின் தவறான விகிதம் குறைவாக இருக்க வேண்டும் இந்த பேஜ் ரீபிளேஸ்மெண்ட் எதிர்காலத்தில் தேவைப்படும் ஒரு பக்கத்தை மாற்றவில்லை எதிர்காலத்தில் எந்தப் பக்கத்தை மீண்டும் குறிப்பிடப் போவதில்லை என்பதைப் புரிந்துகொள்ள முடியும் அந்தப் பக்கத்தை நினைவகத்திலிருந்து அகற்றலாம் மற்றும் புதிய பக்கத்தை ஏற்றுவதற்கு கிடைக்கக்கூடிய ஃபிரேம்ஐ அகற்றலாம் இன்னும் சில யதார்த்தமான வழிமுறைகளைக் கொண்டிருக்க வேண்டும் மற்றும் இயற்கையாகவே இது கணினி செயல்திறனை பாதிக்கும் சில பக்கங்கள் நினைவகத்திற்கு கொண்டு வரப்படலாம் பல பக்கங்கள் பல முறை நினைவகத்திற்கு கொண்டு வரப்படலாம் ஆகவே இந்த நேரத்தில் இது ஒரு பக்கம் 1 என்று வைத்துக்கொள்வோம் இது பக்கம் 2 பக்கம் 3 பக்கம் 4 போன்றது இப்போது இந்த பக்கம் 2 இப்போது மாற்றிக்கொண்டோம் அடுத்த முறை நிகழ்வில் அது நிகழலாம் மீண்டும் பக்கம் 2 இல் உள்ள ஒரு மெமரி அட்ரஸ்க்கு ஒரு குறிப்பு உள்ளது பக்கம் 2 இப்போது நினைவகத்தில் இல்லாததால்மீண்டும் அந்த பேஜ் பால்ட் சேவை செய்யப்பட வேண்டும் மேலும் அந்தப் பக்கத்தை மீண்டும் நினைவகத்தில் பெறுவதற்கு நேரம் எடுக்கும் மற்றொரு பிரீ பிரேம் மற்றொரு ஃபிரேம் யாருடைய பக்கத்தை மீண்டும் இடமாற்று இடத்திற்கு எழுதலாம் அங்கு பக்கம் 2 ஐ ஏற்றலாம் என்று தீர்மானிக்க வேண்டும் இந்த வழியில் அதே பக்கம் வெளியேறக்கூடும் அதில் நினைவகம் இல்லாமல் போய்விட்டது சிறிது நேரத்திற்குப் பிறகு மீண்டும் நினைவகத்திற்கு வரக்கூடும் எனவே ஒரே பக்கத்தை பல முறை மாற்றலாம் இந்த முக்கிய நினைவகத்திலிருந்து வெளியேறும் பக்கத்தைத் தேர்ந்தெடுப்பது குறித்து சொல்ல வேண்டும் பின்னர் என்ன நடக்கக்கூடும் என்பது மிக விரைவில் நிறைய பக்க தவறுகளை உருவாக்குவோம் எனவே நாம் விவாதிக்கப் போகும் பல வழிமுறைகள் உள்ளன அவை பாதிக்கப்பட்ட பக்கத்தைத் தேர்ந்தெடுப்பதற்குப் பயன்படுத்தப்படுகின்றன ஆனால் எதைச் செய்தாலும் பேஜ் பால்ட்களின் எண்ணிக்கையைக் குறைப்பதே நோக்கம் எனவே அடுத்த வகுப்பில் இந்த பேஜ் ரீபிளேஸ்மெண்ட் அல்காரிதம்களில் இந்த விவாதத்துடன் தொடருவோம்